அடுத்து நமக்கு கிளைபிரிப்பு ஆணைகள் உள்ளன ARM ல் உள்ள கிளைபிரிப்பு ஆணைகள் அனைத்தும் ஆணை சுட்டியை சார்ந்தே அமைந்துள்ளன பலவகைகளில் கிளை பிரிப்பு ஆணைகள் அமைந்துள்ளன அதில் ஒருவகை சார்பற்ற மற்றும் சார்புடைய கிளைகள் சார்பற்ற கிளை பிரிப்பு ஆணைகளில் சேர வேண்டிய இலக்கு முகவரி நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கும் எனவே கிளைத்தல் அந்த முகவரிக்கே நேரடியாக நடைபெறும் ஆனால் சார்புடைய கிளைத்தலில் ஆணை சுட்டியை பொருத்து அமையும் ஆணையில் ஒரு ஆப்செட் மதிப்பு Offset விலக்கம் தரப்பட்டு அது ஆணை சுட்டி உடன் கூட்டப்பட்டு வருகின்ற விடைக்கேற்ற முகவரிக்கு கட்டுப்பாடு மாற்றப்படும் இது புரோகிராமை program நிரல் இருப்பிடமாற்றம் செய்ய பயன்படுகிறது இந்த கிளைத்தல் மூலம் நடைபெறும் தாவல் இருக்கும் முகவரிகள் அனைத்துக்குமாய் நடைபெறாது 32 MB எல்லைக்குள் மட்டுமே நடைபெறும் நிபந்தனை கிளை பிரிப்பு நிபந்தனை குறியீடு மூலமாய் நடைபெறும் ஆப் கோட் opcode இயக்க குறிமுறை 'B' என்பது சாதாரண கிளை பிரிப்பு EQB என்பது சமன் கருதி பிரித்தல் என நிபந்தனை குறியீடுகள் இந்த ஆணைகளின் பகுதியாக அமைகின்றன துணை நிரல் அழைப்பு என்பதும் ஒருவகையான கிளைத்தல் ஆணையே ஆப் கோட் B என்பது சாதாரண கிளை பிரிப்பு ஆணை BL என்பது இணைப்புடன் கிளைத்தல் எனப்படும் இரண்டுக்கும் வேறுபாடு BL ஆணையில் PC4 அதாவது ஆணை சுட்டியுடன் "4" கூட்டப்பட்டு R14 ரிஜிஸ்டரில் சேமிக்கப்படும் RET மீளல் ஆணை இல்லாததால் R14 மதிப்பை R15 இல் காப்பி copy நகல் செய்யப்படும் இவ்வாறு துணை நிரலில் இருந்து மீள்வது நடைபெறும் கிளை பிரிப்பு ஆணையின் வடிவமைப்பு சுவாரஸ்யமானதாகும் படத்தில் பாருங்கள் முதலில் 4 MSB மிகு மதிப்பு பிட்டுகள் இங்கு இருக்கின்றன அவை நிபந்தனை குறியீட்டுகாக அடுத்து 101 இது கிளைப் பிரிப்பு ஆணைக்கான ஆப்கோடு இந்த 'L' பிட் இணைப்பு பிட் இது '0' வாக இருந்தால் சாதாரண கிளை பிரிப்பு ஆகும் '1' ஆக இருந்தால் இணைப்புடன் கிளைத்தல் ஆகும் '0' அல்லது '1' ஐ பொருத்து "B" அல்லது "BL" ஆணைகள் அமையும் ஆப்செட் பகுதியில் உள்ள விலக்கல் எண்ணை பொறுத்து புரோகிராமில் தாவல் நடைபெறும் முந்தைய படத்தில் குறிப்பிட்டபடி இந்த ஆப்செட்டின் வீச்சு 32 MB மொத்த இடம் 64 MB இதில் MB ஐ 20 பிட்டிலும் 64 ஐ 6 பிட்டிலும் என மொத்தம் ஆப் செட்டுக்கு 26 பிட்டுகள் தேவைப்படுகின்றன 26 பிட்டுகள் மூலம் தாவல் 225 லிருந்து 225 1 வரை நடைபெறும் இதற்கு 26 பிட்டுகள் தேவைப்படுகிறது ஆனால் நம்மிடையே ஆப்செட் பகுதியில் வெறும் 24 பிட்டுகளே உள்ளன அதாவது 0 முதல் 23 வரை வேறுபாடு 26 பிட்டில் வரும்போது ஆப்செட் பகுதியில் 24 இடங்கள் மட்டுமே உள்ளன இப்படி இருந்தால் ARM ஆணைகள் எல்லாமே 32 பிட் கொண்டவை அதாவது 4 பைட் அகலம் இந்த ஆணைகளை மெமரியில் வைக்கும்போது பின்வருமாறு அமையும் படத்தில் பாருங்கள் முதல் ஆணை 0123 இடங்களில் அமையும் இரண்டாவது ஆணை லொகேஷன் 4 ல் தொடங்கி 567 வரை அமையும் மூன்றாவது ஆணை லொகேஷன் 8 ல் தொடங்கும் இந்த வரிசையிலேயே அவை தொடரும் கிளைத்தல் மூலம் தாவல் நடைபெறும்போது ஆணையின் தொடக்க இடத்துக்கே செல்ல வேண்டியுள்ளது அதாவது 0 4 8 இடங்களுக்கே செல்ல வேண்டும் இடையிலுள்ள இடங்களுக்கு தாவ வேண்டாம் இந்த ஆரம்ப இடங்களின் இரும வடிவத்தை பார்த்தால் அவற்றின் இரு LSB மீக் குறை மதிப்பு பிட்டுகளை பார்த்தால் இரண்டுமே எப்போதும் "0" ஆகவே வருகின்றன ஆணை சுட்டியுடன் கணக்கிடும்போது இந்த இரு "0" பிட்டுகளால் எந்த மாற்றமும் ஏற்படப்போவதில்லை எனவே ஆப்செட்டுக்காக அந்த இரு ஜீரோ பிட்டுகளை தேக்கி வைப்பதில் எந்த பயனும் இல்லை விலகலை கணக்கிட முதலில் கிளைத்தல் ஆணைக்கும் சேரவேண்டிய இலக்குக்கும் உள்ள வித்தியாசத்தை 26 பிட்டுகளில் கணக்கிட்டு பின் அதை இரண்டு பிட்டுகள் அளவுக்கு வலப்புற நகர்த்தல் செய்வோம் LSB இல் உள்ள இரு "0" பிட்டுகளும் வெளியே சென்று விடும் மீதியுள்ள 24 பிட்டுகளை ஆணையில் சேர்த்து செயல்படுத்துவோம் இப்படிக் கிடைத்த 24 பிட் ஆப்செட் மதிப்பை 2 பிட்டுகள் இடப்புற நகர்த்தல் செய்தால் 26 பிட் ஆப்செட்மதிப்பு கிடைக்கும் அதை குறியுடன் விரிவாக்கம் 32 பிட்டுகள் ஆக்கி பின்னர் ஆணைசுட்டியுடன் கூட்டி கிளைத்தலுக்கான இலக்கு பெறப்படும் இவ்வாறாக கிளைத்தல் செயல்முறை நடைபெறுகிறது இடத்துக்கு உகந்த அமைப்பாக ஒரு 32 பிட் கொண்ட மெமரி வார்த்தையிலேயே முழு ஆணை செயல்பாடும் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக முக்கியமான ஒரு ஆணை ஸ்வாப் Swap இடமாற்றம் பற்றி பார்ப்போம் இது தரவுகளை ரிஜிஸ்டர்களுக்கும் மெமரிக்கும் இடையே இடமாற்றம் செய்கிறது ஸ்வாப் ஆணை ஒரு அணு நிலை செயல் எனப்படும் அதாவது ஒரே நேரத்தில் நினைவக வாசித்தலும் அதைத்தொடர்ந்து நினைவக எழுதுதலும் நடைபெறும் பொதுவாக ARM ல் நினைவக செயல்கள் ஒன்று வாசித்தலோ அல்லது எழுதுதலோ தனித்தனியாக நடைபெறும் OS அமைப்பை பொறுத்தவரை சில ஒத்தியக்க தொடக்கநிலைகளை நிறுவ எடுத்துக்காட்டாக அணுகல் குறிப்பு கண்காணிப்பு பரஸ்பரவிலக்கம் அல்லது சில பூட்டிய செயல் அமைப்பு போன்றவற்றுக்கு ஒரே ஆணையிலேயே ஒரு நினைவக இடத்திலுள்ள தரவை வாசித்து மீண்டும் நம் தேவைக்கேற்ப மாற்றி எழுத வேண்டியிருக்கும் படத்தில் பாருங்கள் நம்மிடம் 'Flag' என்ற ஒரு நினைவக இடம் இருக்கிறது எனக் கொள்வோம் P1 மற்றும் P2 என இரண்டு நிரல்கள் இருக்கின்றன இரண்டுமே நினைவகத்தில் நான் காட்டும் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை தங்களுடைய செயலால் மாற்ற முனைகின்றன என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரே சமயத்தில் நிகழ்ந்தால் அந்த இடத்தின் மதிப்பு மாறி தொலைந்துவிடும் இதைத் தவிர்க்க OS அமைப்பாளர்கள் இதுபோன்ற 'Flag' ஐ வைத்துள்ளார்கள் Flag ஆனது '1' என அமைக்கப்படும் இப்போது P1 வந்து Flag ஐ சோதிக்கும் போது '1' இருந்தால் அந்த மெமரி இடத்துக்கான அனுமதி P1 க்கு கிடைக்கும் இப்போது P1 முதலில் Flag ஐ '0' மாற்றி விட்டு பின்னர் அந்த குறிப்பிட்ட மெமரி இடத்தில் தனது வேலையை செய்யும் முடிந்த பின்னர் மீண்டும் Flag ஐ '1' என மாற்றி விட்டுச்செல்லும் இடையில் Flag '0' வாக இருக்கும்போது P2 அந்த மெமரி இடத்துக்காக வந்தால் தனக்கு அனுமதி இல்லை என்று தெரிந்து கொண்டு Flag '1' ஆகும்வரை காத்திருக்கும் அனுமதி கிடைத்த பிறகு முதலில் Flag ல் '0' என மாற்றி விட்டு தனது வேலையை செய்யும் இது ஒத்தியக்க செயல்களுக்காக பின்பற்றப்படும் மிகவும் இயல்பான வரைமுறை Standard protocol செந்தர வரைமுறை ஆகும் இதில் சிரமம் என்னவென்றால் P1 ஆனது Flag ஐ சோதிக்கும் வேலையை மிக விரைவாக இடையில் எந்த இடையூறும் இல்லாமல் செய்து முடிக்க வேண்டும் படத்தில் பாருங்கள் P1 க்கான குறிமுறை இவ்வாறு எழுதலாம் Flag ன் மதிப்பை ரெஜிஸ்டர் R1 க்கு கொண்டு சென்று R1 ஆனது '0' வாக இருந்தால் மீண்டும் லூப் க்குள் சென்று Flag ஐ மீண்டும் மீண்டும் சோதிக்க வேண்டும் இல்லையென்றால் R1 மதிப்பை '1' என நிறுவி அதை Flag ல் தேக்க வேண்டும் எனவே இந்த எண் கணித செயல்பாடுகள் டேட்டாவை பாதுகாக்க முடியாவிட்டால் நினைவக இடத்தை பயன்படுத்த முடியாவிட்டால் நமது குறிமுறை இவ்வாறாகவே இருக்கும் அதாவது வாசித்தல் ஒரு ஆணை நிபந்தனையை சோதித்தல் மற்றொரு ஆணை நிறுவுதல் ஒரு ஆணை அதை சேமித்தல் மேலும் ஒரு ஆணை என மொத்தம் நான்கு ஆணைகள் இதில் நடைபெறும் நினைவக வாசிப்பு மற்றும் நினைவக எழுதுதல் ஆகிய இரண்டும் தனித்தனி செயல்கள் இதற்குள்ளாகவே இடைமறி வரலாம் அது Flag மாற்றி அமைத்துவிடலாம் இவ்வாறாக டேட்டாவானது நிலையற்று போகலாம் எனவே ஒரே நேரத்தில் இந்த வாசிப்பு மற்றும் எழுதும் செயலை நிகழ்த்த ஒரு நுணுக்க முறை தேவைப்படுகிறது எல்லா ப்ராசசர்களிலும் இதற்கான ஒரு நுணுக்க முறையை நாம் காணலாம் 8085 பிராசஸர் எடுத்துக்கொண்டோம் என்றால் XTHL ஆணை அடுக்கின் மேல்இரண்டு இடங்களில் உள்ள டேட்டாவை HL ரெஜிஸ்டர் இணையுடன் இடமாற்றம் செய்யும் ஒரே ஆணையில் இந்த இடமாற்றம் நிகழ்கிறது இதேபோலத்தான் SPHL ஆணையும் உள்ளது ஒரே ஆணையில் இந்த இடமாற்றத்தை நிகழ்த்துவது ஏன் மிக முக்கியமாக உள்ளது அப்போதுதான் சம்பந்தப்பட்டரெஜிஸ்டர்களில் உள்ள டேட்டா மதிப்பு நிலைகுலையாமல் இருக்கும் ஆனால் ARM இவ்வாறு செய்து இதுவரை நாம் பார்க்கவில்லை அது லோடு ஸ்டோர் LoadStore ஏற்று தேக்கு கட்டமைப்பை பெற்றுள்ளது எந்த ஆணையிலும் ஒன்று நீங்கள் ஒரு டேட்டாவை மெமரியில் இருந்து ஒரு ரெஜிஸ்டரில் ஏற்றலாம் அல்லது மெமரிக்குள் தேக்கி வைக்கலாம் இந்த SWAP என்னும் ஒற்றை ஆணையிலேயே நீங்கள் ஒரே நேரத்தில் லோடு ஸ்டோர் வேலையை செய்துவிடலாம் SWAP க்கான படிவ அமைப்பு SWP RdRmRn ஆகும் இந்த படத்தின் மூலம் இதை மேலும் விளக்குகிறேன் Rd Rm மற்றும் Rn என இந்த ரிஜிஸ்டர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன முதல் செயல் Rm காட்டும் நினைவக இடத்தில் இருக்கும் மதிப்பானது temp ரெஜிஸ்டருக்கு செல்லும் இரண்டாவதாக Rm ல் இருக்கும் மதிப்பு காட்டப்படும் இந்த நினைவக இடத்துக்குச் செல்லும் இறுதியாக temp ல் இருப்பது Rd க்கு செல்லும் இப்போது Rm மற்றும் Rd இரண்டும் R1 என்னும் ஒரே ரிஜிஸ்டர் என்று வைத்துக்கொள்வோம் நினைவக இடத்தில் இருக்கும் மதிப்பு M எனக் கொள்வோம் Rn என்பது R2 என்னும் ரெஜிஸ்டர் அது நினைவகத்தை சுட்ட பயன்படுகிறது இப்போது முதல் செயலின் முடிவில் temp ன் மதிப்பு ஆனது 'M' ஆக இருக்கும் இரண்டாவது செயலின் முடிவில் 'M' இருந்த மெமரி இடத்தில் ரெஜிஸ்டர் R1 ன் மதிப்பு இருக்கும் மூன்றாவது செயலின் முடிவில் temp ல் இருக்கும் 'M' ஆனது Rd R1 ரிஜிஸ்டர்தான் ரெஜிஸ்டருக்கு சென்றிருக்கும் மொத்தத்தில் என்ன நிகழ்ந்துள்ளது R1 ரிஜிஸ்டரில் உள்ளதும் மெமரி இடத்தில் உள்ளதும் இடம் மாற்றம் பெற்றுள்ளது R1 ரிஜிஸ்டரில் இருந்தது மெமரி இடத்துக்கும் மெமரி இடத்தில் இருந்தது R1 ரிஜிஸ்டர்க்கும் சென்றுள்ளன இம்முறையில் ஒரே ஒரு ஆணை மூலம் நம்மால் ரெஜிஸ்டருக்கும் மெமரி லொகேஷன்க்கும் மதிப்புகளை இடமாற்றம் செய்ய முடியும் இந்தப் படத்தில் எழுதப்பட்டுள்ளது ஒரு இரண்டு சுழற்சி கால செயலில் ரெஜிஸ்டர் Rn ஆல் காட்டப்படும் நினைவக இடத்தில் இருக்கும் மதிப்பு temp என்னும் இடத்துக்கும் ரெஜிஸ்டர் Rm ல் இருப்பது நினைவக இடத்துக்கும் இறுதியாக temp இடத்தில் இருப்பது ரிஜிஸ்டர் Rd க்கும் மாற்றப்படுகின்றன இப்போது ரெஜிஸ்டர்கள் Rd மற்றும் Rm இரண்டும் ஒரே ரெஜிஸ்டர் ஆனால் மதிப்புகள் இடமாற்றம் மட்டுமே நிகழ்ந்திருக்கும் இதுவே SWAP ஆணையின் பயனாகும் OS அமைப்பாளர்களுக்கு இது மிகவும் பயன்தரும் அடுத்ததாக நிகழ்நிலை ரிஜிஸ்டர்கள் CPSR மற்றும் SPSR ஐ திருத்தி அமைப்பதை பற்றி பார்க்கலாம் இதை நாம் சாதாரண பயனாளர் முறையில் செயல்படுத்த முடியாது சிறப்புரிமை முறையில் மட்டுமே செயல்படுத்த முடியும் MSR என்னும் ஆணையானது CPSRSPSR ல் இருப்பதை நாம் குறிப்பிடும் பொது பயன்பாட்டு ரெஜிஸ்டர்க்கு நகர்த்தும் இந்த ரெஜிஸ்டர் களில் சென்று அந்த மதிப்புகளை பார்த்துக்கொள்ளலாம் MRS ஆணை MSR க்கு நேர் எதிராகச் செயல்படும் அதாவது பொதுப் பயன்பாட்டு ரெஜிஸ்டர்களில் இருப்பதை CPSRSPSR ல் காப்பி copy நகல் செய்யும் சிறப்புரிமை முறையில் மட்டுமே இச்செயல்களை செய்ய முடியும் இப்படி சிறப்புரிமை முறையில் நிகழ்நிலை ரெஜிஸ்டர்களில் இருப்பதை நாம் திருத்தி அமைக்கலாம் இதுவரை நாம் பார்த்த ஆணைகள் எல்லாம் ARM ன் ஆணைகள் ஆகும் நாம் தம்ப் ஆணைகளையும் பார்க்கலாம் இது 16 பிட் ஆணை தொகுப்பு ARM ல் அது 32 பிட் ஆணை தொகுப்பு எனவே THUMB ல் அது 16 பிட்டாக இறுக்கப்பட்ட வடிவத்தில் சேமிக்கப்பட்டுள்ளது எனவே 32 பிட்டுகள் கொண்ட ஒரு மெமரி வார்த்தையில் நாம் இரண்டு THUMB ஆணைகளை வைக்கலாம் ஆக இந்த THUMB ஆணைகள் வழக்கமான மைக்ரோ கண்ட்ரோலருடைய ஆணைகளைப் போலவே உள்ளன அவை நிபந்தனையின்றி செயல்படுத்தப்படுகின்றன எனவே EQADD அல்லது LESUB போன்ற ஆணைகள் கிடையாது ADD அல்லது SUB போன்ற ஆணைகளை பயன்படுத்தலாம் இதில் கிளை பிரிப்பு ஆணைகள் மட்டுமே நிபந்தனையுடன் செயல்படும் மற்றவை நிபந்தனையின்றி செயல்படுகின்றன மேலும் இவை எல்லையற்ற அணுகல் முறையில் R0 முதல் R7 வரை மற்றும் R13 முதல் R15 வரை உள்ள ரெஜிஸ்டர்களை R8 முதல் R12 தவிர பயன்படுத்தும் R8 முதல் R12 வரையுள்ள ரிஜிஸ்டர் களை பயனாளர் முறைமையில் அணுக முடியாது குறைந்த எண்ணிக்கையிலான சில ஆணைகள் முழு ரிஜிஸ்டர் தொகுப்பையும் அணுகமுடியும் MRS மற்றும் MSR போன்ற ஆணைகள் இல்லை அதிகபட்சம் 256 SWI அழைப்புகள் மட்டுமே செய்ய முடியும் இது வழக்கமான இன்டெல் பிராசஸர் களில் உள்ள INT ஆணை போலவே 256 தான் ஆணைகள் வழக்கமான பிற பிராசசர்களில் உள்ளதைப் போலவே இருப்பதைப் பார்க்கலாம் PUSH POP போன்ற ஆணைகளும் உள்ளன இவ்வாறு PUSH மற்றும் POP ஆணைகளை பயன்படுத்துகிறோம் ரீசெட் ன் Reset நிலை மீட்டல் போதோ அல்லது விதி விலக்கின் போதோ ARM ஆணை தொகுப்பே இயக்கப்படும் ARM லிருந்து THUMB ஆணைகளுக்கு மாற BX மற்றும் BLX ஆணைகளைப் பயன்படுத்தலாம் BX கிளை பிரிந்து ஆணைத் தொகுப்பை மாற்றும் BLX ஆனது அடிப்படையில் ஆணை மாற்றத்திற்கான அழைப்பு அதேபோல THUMB ஆணைகளை இயக்கிக் கொண்டிருக்கும் போது BX ஐ பயன்படுத்தி ARM முறைக்கு வரலாம் அப்போது ARM ஆணை தொகுப்பு செயல்பாட்டுக்கு வரும் இவ்வாறு BX மற்றும் BLX ஆணைகள் பயன்படுகின்றன ARM ஐயும் THUMB ஐயும் ஒப்பிடலாம் முதலில் ஒற்றுமைகளைப் பார்க்கும்போது இரண்டுமே லோடு ஸ்டோர் கட்டமைப்பு உள்ளது இரண்டுமே 8 16 மற்றும் 32 பிட் டேட்டாக்களை ஏற்றுக்கொள்கிறது 32 பிட் பகுக்கப்படாத நினைவகமாக உள்ளது மொத்த நினைவகமும் ஒரே மாதிரியாக இருக்கும் இன்டெல் ப்ராசசர்களைப் போல குறிமுறை பகுதி தரவு பகுதி அடுக்கு பகுதி என பிரிவுகள் ARM லும் THUMB லும் கிடையாது இங்கு நிரல் நினைவகம் அல்லது தரவு நினைவகம் என புரிந்து கொள்ளும் பொறுப்பு ப்ரோகிராம் எழுதுபவர் இடமே Programmer நிரலர் உள்ளது இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை பார்த்தால் ARM ல் நிபந்தனை செயல்பாடுகள் உள்ளன THUMB ல் அது இல்லை பொதுவாக ARM மூன்று முகவரிகள் உடைய வடிவமைப்பு உடையது THUMB இரண்டு முகவரி வடிவமைப்பு கொண்டது அதாவது சேருமிட ரெஜிஸ்டர் ஒரு சோர்ஸ் ரிஜிஸ்டர் ஆக இருக்கும் அது முதல் ஆப்பரேன்ட் ஆக அமையும் இது சாதாரண பழைய முறைதான் முறை செய்யப்பட்ட ஆணை வடிவங்கள் ARM போலல்லாமல் THUMB ல் குறைந்த எண்ணிக்கையிலேயே உள்ளன இதில் நகர்த்தல் செயல்பாடு தனியாகவே அமையும் ARM ஐ எடுத்துக்கொண்டால் படத்தில் பாருங்கள் உதாரணமாக ADD R1R2R3 LSL 2 என்பதில் திருத்தி அமைக்கும் LSL ஆனது ஆப்கோடின் ஒரு பகுதியாகவே அமைந்துள்ளது ஆக R3 இடது பக்கம் இரண்டு பிட்டுகள் நகர்த்தப்படுகிறது இந்த நகர்த்தல் அதே ஆணையிலேயே இடம்பெறுகிறது ஆனால் THUMB ல் இந்த நகர்த்தல் தனி ஆணையாக இருக்கும் முதலில் R3 ஐ நகர்த்திவிட்டு பின்னரே ADD R2R3 செய்து R2R3 அடைய முடியும் இப்படி இரண்டு ஆப்பரேன்ட் ஆணை வடிவமாகவே உள்ளது இவ்வாறு ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் அமைந்துள்ளன ARM ல் ஆணை செயல்படும் வேகம் அதிகமாக உள்ளது படத்தில் பாருங்கள் 16 பிட் THUMB குறிமுறை ஆணைக் குழாய் தொடருக்குள் செல்கிறது அடுத்து THUMB இறுக்கம் நீக்கும் அமைப்புக்கு சென்று ARM ஆணைகளாக மாற்றப்பட்டு இங்கிருந்து ARM ஆணை குறிமுறை நீக்கி யினுள் செல்கிறது ஆக ப்ராசசர் ஆனது THUMB ஆணைகளை நேரடியாக செயல்படுத்துவதில்லை ARM ஆணைகளாக மாற்றி பின்னரே செயல்படுத்துகின்றன எனவே இதற்கு கொஞ்சம் கூடுதல் நேர செலவு ஆவதால் செயல்படும் வேகம் THUMB ல் குறைவாகவே உள்ளது மேலே உள்ள படம் இதன் கருத்தை தெளிவாக விளக்குகிறது நினைவகத்தில் இருந்து வரும் தகவல் ஆணையாக இருந்தால் ஆணை குழாய் தொடருக்கு செல்லும் டேட்டாவாக இருந்தால் இந்த 'டேட்டா இன்' தரவு உள்ளே மூலம் B ஆப்பரேன்ட் பாட்டை க்கு செல்லும் நாம் ஏற்கனவே ALU வில் A பாட்டை மற்றும் B பாட்டை இருப்பதை அறிவோம் ஆணையாக இருக்கும்பட்சத்தில் ஆணை குழாய் தொடருக்குள் செல்லும் THUMB ஆணைகளுக்கு இங்கு Mux ல் பன்மையாக்கி பெரு வரிசை 16 பிட்டுகள் அல்லது சிறு வரிசை 16 பிட்டுகள் தேர்வு செய்வது நடைபெற்று THUMB இறுக்கம் நீக்கும் அமைப்புக்கு உள்ளே செல்கிறது இப்போது இங்கு இரண்டு ஆணைகள் ஒன்று பெரு வரிசை 16 பிட்டுகள் மற்றொன்று சிறு வரிசை 16 பிட்டுகள் ஆகும் எனவே இந்த பன்மையாக்கி THUMB இறுக்கம் நீக்கும் அமைப்புக்கு உள்ளே செல்லும் ஆணையை தேர்வு செய்யும் வருவது வழக்கமான ARM ஆணையாக இருந்தால் இந்த பகுதிக்கு எந்த வேலையும் இல்லை அந்த 32 பிட் ஆணையானது நேரடியாக மேலே உள்ள பன்மையாக்கிக்கு வந்து அங்கிருந்து ARM ஆணை குறிமுறை நீக்கிக்கு செல்லும் THUMB இறுக்கம் நீக்கும் அமைப்பிலிருந்து வரும் THUMB ஆணையாக இருந்தால் இங்கு 32 பிட் ARM ஆணையாக மாற்றப்பட்டு மேலே உள்ள பன்மையாக்கிக்கு வரும் அந்த 32 பிட்டில் ஒரு பகுதி குறிமுறையாக இருக்கும் அது ஆணை குறிமுறை நீக்கிக்கு செல்லும் ஒரு பகுதி நேரடி டேட்டாவாக இருக்கலாம் அந்த பகுதி நேரடி புலத்திற்கு சென்று அங்கிருந்து 'B' பாட்டைக்கு செல்லும் எனவே நேரடி மதிப்பு பகுதி இருந்தால் அந்த மதிப்பை நேரடி புலம் பெற்றுக்கொள்ளும் இல்லையென்றால் ஆணை குறிமுறை நீக்கி பலவகையான கட்டுப்பாட்டு குறிப்புகளை ஏற்படுத்தி செயல்களைச் செய்யும் ARM ஐ விட THUMB முறையில் பிராசஸர் செயல்படும் வேகம் குறைவு இருந்தாலும் ஏன் THUMB ஆணை தொகுப்பை பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் அதன் குறிமுறை அடர்த்தி அதிகம் அது என்னவென்றால் ஒரு கணக்கீடு அல்லது ஒரு செயலை செய்ய நாம் எழுதுகின்ற நிரலுக்கு எவ்வளவு இடங்கள் தேவைப்படுகின்றது என்பதுதான் பொதுவாக THUMB குறிமுறை 30 குறைவான இடத்தை அடைக்கிறது என புள்ளி விவரம் சொல்கிறது ஏதோ ஒரு நிரலை எடுத்துக்கொண்டு நாம் இதை கணக்கிட்டோம் என்றால் அது உண்மை இல்லாமல் போகலாம் ஆனால் புள்ளி விவரம் சொல்வது 30 குறைவான இடமே தேவை அடுத்ததாக மெமரி 32 பிட் வார்த்தைகளாக ஒழுங்கமைக்கப்பட்டு இருந்தால் ARM குறிமுறையானது THUMB குறிமுறையைவிட 40 வேகமாக செயல்படுகிறது இது பெரு முன்னேற்றம் ARM மிக வேகமாக செயல்படும் THUMB ஐ பொறுத்தவரை மெமரியானது 16 பிட் வார்த்தைகளாக ஒழுங்கமைக்கப்பட்டு இருந்தால் ARM ஐ விட 45 வேகமாக செயல்படுகிறது ஏன் இவ்வாறு நிகழ்கிறது ஏனென்றால் மெமரி 32 பிட் வார்த்தை அமைப்பாக இருக்கும்போது ஒவ்வொரு நினைவக அணுகலுக்கும் பிராசசர் ஆனது ஒரு ARM ஆணையை பெறுகிறது அதை உடனே செயல்படுத்துகிறது ஆனால் THUMB முறையில் இரண்டு THUMB ஆணைகளை பெறுகிறது ஆனால் அது இறுக்கம் நீக்கி வழியாக செல்ல வேண்டியுள்ளதால் அதன் வேகம் குறைந்து விடுகிறது மாறாக 16 பிட் வார்த்தை அமைப்பாக இருந்தால் ஒரு 32 பிட் ARM ஆணையை பெற இரண்டு முறை நினைவகத்தை அணுக வேண்டியுள்ளது அதனால் நினைவக அணுகல் நேரம் குறிப்பாக நினைவகம் சில்லுக்கு வெளியே இருக்கும்போது வெகுவாக அதிகரிக்கிறது ஆனால் THUMB குறி முறையில் ஒவ்வொரு ஆணைக்கும் ஒரே ஒரு முறையே நினைவகத்தை அணுகி செயல்பாட்டிற்கு அனுப்புகிறது எனவே THUMB குறிமுறை வேகமாக செயல்படுகிறது மிக முக்கியமான நன்மை ARM ஐ விட THUMB முறையில்30 குறைவான சக்தியே தேவைப்படுகிறது ARM பிராஸஸரை THUMB ஆணை தொகுப்பு முறையில் பயன்படுத்தும்போது 30 குறைவான மின் சக்தியே தேவைப்படுவதால் அது மிகப்பெரிய நன்மையாக பார்க்கப்படுகிறது ஆக சிறப்பான செயல் திறன் தேவைப்படும் போது 32 பிட் வார்த்தை அமைப்பில் ARM ஆணை தொகுப்பே பரிந்துரைக்கப்படுகிறது சிறப்பான செயல்திறன் கொண்ட அமைப்பு என்றால் காலதாமதம் குறைவாக இருக்க வேண்டும் அதற்கு மேலே சொன்ன வழியில் அமைப்பு வேகமாக செயல் படுவதால் அதுவே சிறந்த வழி மாறாக சிக்கனத்தையும் மின் சேமிப்பையும் கருதினால் 16 பிட் வார்த்தை அமைப்பில் THUMB குறிமுறையை பயன்படுத்த வேண்டும் இப்போது மின் தேவை குறையும் 16 பிட் நினைவக அமைப்பில் நினைவக பாட்டை அளவும் குறைகிறது நினைவக இடத் தேவையும் குறைகிறது எனவே அமைப்பின் செலவும் குறைந்து விடுகிறது நாம் உட்பொதிந்த பயன்பாட்டு அமைப்பை பார்க்கும் போது எல்லா பணிகளுமே சம அளவில் நெருக்கடியானது அல்ல சில பணிகள் மிகவும் நெருக்கடியாக இருக்கும் சில பணிகள் அவ்வாறு இருக்காது எனவே நெருக்கடியான பணிகளுக்கு செயல் நேரத்தை உகப்பாக்குவதே நமது முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் ஆக நேர நெருக்கடி பணிகளுக்கு 32 பிட் சில்லிலேயே இருக்கும் நினைவகம் பயன்படுத்த வேண்டும் எனவே ARM குறி முறையுடன் சிறிது உள்ளக மெமரியை ஒருங்கிணைத்து பயன்படுத்தலாம் நினைவகம் சில்லுக்குள்ளேயே அமைக்கப்படும்போது பெரிய அளவாக அமைக்க முடியாது பயன்பாட்டின் மிக முக்கியமான பணிகளை அந்த மெமரியில் வைத்து ARM ஆணை தொகுப்பை பயன்படுத்தினால் செயல்திறன் வேகமாக அமையும் நெருக்கடி அற்ற பணிகளுக்கு சில்லுக்கு வெளியே உள்ள நினைவகத்தில் நிரலை தேக்கி THUMB குறிமுறை ஆணைகளை பயன்படுத்தலாம் இப்போது குறைவான அளவு இடமே தேவைப்படுகிறது நிரல் நீளமாக இருந்தாலும் THUMB குறிமுறை ஆதலால் நிரலின் இடத் தேவை குறைவாகவே இருக்கும் இவ்வாறாக உட்பொதிந்த பயன்பாடுகளில் ARM மற்றும் THUMB இரண்டின் ஆணை தொகுப்புகளையுமே பயன்படுத்துகிறோம் ARM ஆணை தொகுப்பு நெருக்கடியான பணிகளுக்கும் THUMB ஆணை தொகுப்பு நெருக்கடியற்ற பணிகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது